கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இணையம் குறித்த இந்த பாடத்திட்டத்தில் டேட்டா லிங்க் லாயர் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் இன்று நாம் LAN களை இணைப்பதை பேசுவோம் இது விர்ச்சுவல் லேன் அல்லது VLAN எனப்படும் ஒரு கருத்தாகும் இது மற்ற தொழில்நுட்பங்களை சரியான இடத்தில் வைத்திருக்கிறது லேன்கள் முதலியவற்றின் இந்த இணைப்பில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை லேன்கள் எவ்வாறு இணைக்க முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் நவீன நாள் ஆய்வகங்கள் அல்லது நவீன நாள் அலுவலகங்கள் போன்றவற்றில் நாம் புரிந்துகொள்கிறோம் பல நெட்வொர்க்குகள் உள்ளன அல்லது அடுக்கு இரண்டு நெட்வொர்க்குகள் பற்றி என்ன பேசுகிறோம் அவை சரியாக இணைக்கப்பட வேண்டும் இன்றைய விண்ணப்பங்கள் அல்லது எந்தவொரு அமைப்பின் இன்றைய செயல்பாடுகள் எந்தவொரு பிரிவு எந்தவொரு பிரிவு எந்தவொரு துறையையும் பார்த்தால் அது மட்டுமல்ல அவை முதன்மையாக நெட்வொர்க்குகள் மீது இயங்கும் பயன்பாடுகளை சார்ந்துள்ளது இந்த நெட்வொர்க்கை எப்போதும் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமாகி வருகிறது அவ்வாறு செய்யும்போது கனெக்டிங் நெட்வொர்க் இணைக்கும் நெட்வொர்க்கில் பல இணைப்புகளைக் கொண்டிருக்க விரும்புகிறார் எனவே இரண்டு லான்களுக்கு இடையில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் இருக்க முடியும் இணைப்பு கிழிந்தால் சில காரணங்களால் தோல்வியடையும் அல்லது பிற இணைப்பு பாப்அப் மற்றும் செயல்படுத்தத் தொடங்குங்கள் உண்மையில் அவ்வாறு செய்வது வேறு பல சிக்கல்கள் இருக்கலாம் அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது போன்ற தேவையற்ற இணைப்பு கூட உள்ளது லானை பொருத்தமான பாணியில் அல்லது தடையற்ற தோல்வி ஆதாரத்தில் இணைப்பது ஒரு சவாலாகும் எனவே இன்றைய சொற்பொழிவில் எவ்வாறு லான்கள் மற்றும் வகைகளை இணைக்கிறீர்கள் விர்ச்சுவல் லேன் எனப்படும் ஒரு கருத்தையும் சரியான அடுக்கு 2 நிகழ்வுகள் மட்டுமல்ல இது அடுக்கு 3 வகை ரூட்டிங் தேவைப்படுகிறது மூன்று நிலை ரூட்டிங் செயல்பாட்டைக் காண்போம் ஆனால் இது விஷயங்களைக் கையாளவும் உதவுகிறது என்பதைக் காண்கிறோம் அடுக்கு 2 விஷயத்தில் நம்முடைய மற்றொரு கவலை என்னவென்றால் மோதல் களங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதே ஒளிபரப்பு களத்தில் உள்ளது ஆனால் அவை ஒரே ஒளிபரப்பு களத்தில் உள்ளன இதனால் ஒளிபரப்பு களத்தை வெவ்வேறு விஷயங்களாக பிரிக்கிறது இது சிறந்த மேலாண்மை போக்குவரத்தின் சிறந்த பாதுகாப்பு மற்றும் இந்த விரிவுரையில் பார்க்க முயற்சிக்கும் எல்லாவற்றையும் தருகிறது நாம் அடிப்படை ஸ்லைடுகளுக்கு அல்லது அடுக்கு வாரியான இணைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு வந்தால் அல்லது பியர் இணைப்பிற்குச் செல்கிறது இயற்பியல் அடுக்கில் ஹப் மற்றும் ரிப்பீட்டர் இருப்பதை காண்போம் அவை முதன்மையாக அடுக்கு 2 அல்லது டேட்டா லிங்க் லாயர்ல் சமிக்ஞை மீளுருவாக்கி ஆகும் லேயர் 2 சுவிட்சுகள் அல்லது பாலங்கள் உள்ளன அவை லேன்கள் முதலியன லேன் ஐ இணைக்கின்றன மேலும் MAC லேயர் நெறிமுறைகள் மற்றும் பிற விஷயங்களையும் கண்டோம் அடுக்கு 3 என்பது முதன்மையாக நெட்வொர்க் செயல்பாடு ஒரு முக்கிய பகுதியாகும் அல்லது செயல்பாடு ரூட்டிங் ஆகும் பின்னர் மற்ற அடுக்கில் பயன்பாட்டு இணைப்புக்கு முதன்மையாக பயன்பாடு உள்ளது அல்லது டிரான்ஸ்போர்ட் லாயர்ல் இது நம்பகமானதாக இருக்கிறது இது இரண்டு பயன்பாடுகளுக்கும் இடையில் நுழைவாயில் இணைப்புகள் உள்ளன என்று நாம் பெரும்பாலும் சொல்வதுதான் அது குறிப்பிடுவது போல விஷயங்களுக்குள் பல மையமாக இருக்க முடியும் மேலும் இது சகாக்களைப் போலவே செல்கிறது இடைநிலை சாதனங்கள் பாக்கெட்டை இயக்கப்பட்ட அடுக்கு வரை திறக்க முடியும் என்பதையும் புரிந்துகொள்கிறோம் இது ஒரு மையமாகவோ அல்லது ரிப்பீட்டராகவோ இருந்தால் அந்த அடுக்கு 1 ஐக் காணலாம் அது ஒரு சுவிட்ச் அல்லது பாலமாக இருந்தால் அது அடுக்கு 2 ஐப் பற்றி மாறலாம் மேல் அடுக்கு நிகழ்வுகள் அல்லது எந்த மேல் அடுக்கு சாதனம் ஒரு அடுக்கு 2 பாலம் அல்லது சுவிட்ச் போன்ற அனைத்து கீழ் அடுக்கு திறன்களையும் கொண்டிருக்கக்கூடும் என்பதை மேலும் புரிந்துகொள்கிறோம் சமிக்ஞை மீண்டும் செய்யும் திறன் அல்லது ரிப்பீட்டர் திறனைக் கொண்டிருக்கலாம் லேயர் 3 சுவிட்சைப் போலவே நிச்சயமாக ஒரு மாறுதல் திறனும் மீண்டும் மீண்டும் செய்யும் திறனும் உள்ளது எனவே அடுக்கில் உயர்ந்த இடமாக இருக்கும்போது நீங்கள் விஷயங்களைச் செய்யும் திறன்களைக் கொண்டிருக்கிறீர்கள் layer அடுக்கு 7 இல் ஏன் இருக்கக்கூடாது இங்கே ஒரு பெரிய தடையானது செலவு நாங்கள் ஏணியில் ஏறினால் எங்களுக்கு ஒரு பெரிய செலவு இருக்கிறது முதலீடு செய்ய உங்களுக்கு அவ்வளவு செலவு தேவையில்லை இரண்டாவதாக அதிக திறன் என்பது உங்கள் செயலாக்க நேரம் சரியானது அதனால்தான் செலவு அதிகமாக உள்ளது உங்களுக்கு அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 தேவைப்படும் இடத்தில் அதற்கேற்ப திட்டமிட வேண்டும் அனைத்து மேல் அடுக்கு திறனும் சரியாக மாறுகிறது இவை வேறுபட்ட கருத்தாகும் இது கணினி நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தின் ஒரு தனி வழியைக் கொண்டுள்ளது இது அங்குள்ள விஷயங்கள் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் நாம் பார்க்கும் பிற அம்சங்கள் அளவிடக்கூடியது வலையமைப்பு சரியானதாக இருக்க வேண்டும் இன்று எனக்கு 10 அமைப்புகள் இருக்கலாம் நாளை 15 அமைப்புகள் உள்ளன எனவே நெட்வொர்க்கிங் உள்கட்டமைப்பில் பெரும்பாலானவை ஓரளவு முதுகெலும்பில் உள்ளன அவற்றை இப்போது மாற்றுவது மிகவும் விலையுயர்ந்த விவகாரம் பணப் பொருட்களின் அடிப்படையில் விலையுயர்ந்த விவகாரம் பிற உள்ளமைவு சக்தி போன்றவற்றின் அடிப்படையில் விலை உயர்ந்த விவகாரம் எனவேவிஷயங்களை அதிகரிக்கும்போது அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு வரம்பு வகை விஷயங்களுக்கு நிச்சயமாக அளவிடக்கூடியது நாம் விஷயங்களை வடிவமைக்கும்போது அந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் விவாதித்துக்கொண்டிருக்கும் இந்த வித்தியாசமான விஷயங்கள் சிறப்பாக நிர்வகிக்க உதவக்கூடும் எனவே ரிப்பீட்டரைப் பார்த்தால் அல்லது அதன் செயல்பாட்டை ஒரு சமிக்ஞை மீளுருவாக்கிகளாக மையமாகக் கொண்டால் 1 பிரிவு 2 பிரிவு வைத்திருக்க முடியும் மேலும் இடையில் ஒரு ரிப்பீட்டர் உள்ளது ஆயினும்கூட இது அடுக்கு 1 இல் உள்ள அதே ஒளிபரப்பு மற்றும் மோதல் களத்தில் உள்ளது எனவே அதிகமான விருப்பத்தை இணைப்பதன் மூலம் அலைவரிசையில் அதிக நெருக்கடி என்று சொல்வதில் சிக்கல் இருக்கும் ஏனென்றால் மோதல் இருந்தால் விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வது சரியானது ஒரு சொல்லுக்கு எந்த வடிகட்டலும் இல்லை ஏனெனில் இது அடுக்கு 3 ஐபி அல்லது அடுக்கு 2 மேக் சரியானதா என்பதைப் புரிந்துகொள்கிறதா நான் ஒரு மையமாக இருக்க முடியும் ஒரு நிலைக்கு கீழே உள்ள இரண்டு மையங்கள் மற்றும் இரண்டு ஜோடிகளாக இருக்க முடியும் இது மையத்தின் வரிசைக்கு முடியும் மீண்டும் அது நிறைய அலைவரிசை பக்கத்தை சேமிக்கிறது மறுமுனையில் உள்ள பாலங்கள் லேன் ஐ இணைக்கும் மோதல் களத்தை பிரிக்கும் ஒரு அடுக்கு 2 நிகழ்வு ஆகும் எனவே பாலம் பொதுவாக ஒரு லேன் வேறு மோதல் களத்தில் உள்ளது ஆனால் அதே ஒளிபரப்பு டொமைன் அல்லது பாலங்கள் மோதல் களத்தை பிரிக்கின்றன அவை ஒரே மோதல் களத்தில் இருந்தாலும் அவற்றை அடுக்கு 2 சுவிட்சுடன் இணைக்கும்போது அவை வெவ்வேறு மோதல் களத்தில் உள்ளன இதன் பொருள் கோப்பு 5 லேன் நெட்வொர்க் அல்லது 10 நெட்வொர்க் ஒரு பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது இரண்டு லேன் நெட்வொர்க் ஒரு பாலத்துடன் இணைக்கிறது என்று கூறுகிறேன் வழக்கமாக பாலங்கள் பொதுவாக இரண்டு துறைமுகமாக இருக்கும் அது மல்டிபோர்ட் பாலமாக இருக்கும்போது ஒரு அடுக்கு 2 சுவிட்ச் என்று சொல்கிறோம் எனவே இது அங்கு மாநாடு பாலத்தில் அந்த எண்ணிக்கையிலான இணைப்பைப் பேசுவதில் எந்தத் தீங்கும் இல்லை ஆனால் இதுதான் பாலம் அல்லது டொமைனைக் காண்பிக்கும் எனவே போக்குவரத்தை வடிகட்ட அவர்கள் MAC அடுக்கு MAC முகவரியைப் பயன்படுத்துகிறார்கள் இணைக்கும் பகுதிகள் ஒற்றை நெட்வொர்க் அதே ஒளிபரப்பு களத்தை உருவாக்குகின்றன அது இணைக்கப்பட்டவுடன் அது ஒரு பிணையமாக மாறும் எனவே ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க் உள்ளது இது ஒரு பிணையமாகும் அதாவது ஒரே ஒளிபரப்பு களத்தில் ஆனால் வேறுபட்ட மோதல் களம் சரியானது இது விஷயத்தின் அம்சங்கள் எதுவுமில்லை மேலும் இது MAC முகவரியின் அடிப்படையில் வடிகட்ட முடியும் எனவே இது பாலத்தின் மற்ற சொத்து ஒரு லானில் இந்த MAC முகவரிகளுடன் இரண்டு அமைப்புகள் உள்ளன என்பதை இங்கே காணலாம் மற்ற லேன் இரண்டு அமைப்புகள் உள்ளன மற்றும் எந்த மேப்பிங் விஷயங்கள் உள்ளன அல்லது எந்த MAC முகவரி எந்த துறைமுகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மேப்பிங் விஷயங்கள் சரியானவை பாலத்தில் 2 துறைமுகங்கள் உள்ளன போர்ட் 1 2 இந்த இரண்டு இயந்திரங்களும் இணைக்கப்பட்டுள்ளன போர்ட் 2 இயந்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன இங்கே பாலம் அட்டவணை உள்ளது எனவே அங்கிருந்து பாலம் 1 உடன் இணைக்கப்பட்டவர் யார் என்று ஆரம்பத்தில் தெரியாது என்பதைக் காணலாம் அங்கு தரவு பரிமாற்றம் பாலத்தை கடத்தத் தொடங்கியவுடன் இதைக் கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது அது கற்றுக்கொண்டவுடன் அது போர்ட் அல்ல எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து ஒரு கோரிக்கை வந்தால் அது துறைமுகத்திற்கு ஹோஸ்டாக இருக்க வேண்டும் அது போர்ட்2 க்கு அல்ல இது ஒரு மல்டிபோர்ட் பிரிட்ஜ் அல்லது அடுக்கு 2 சுவிட்ச் என்றால் ஒரு பெரிய வரைபடம் மற்றும் பெரிய அட்டவணை ஆயினும்கூட தரவை பொருத்தமான அட்டவணையில் அனுப்ப முடியும் எனவே இந்த வழியில் தான் இது கொல்லிஸின் டொமைன் மற்றும் விஷயங்களின் வகையை சரியாகக் கற்றுக் கொள்ள முடியும் நாம் பார்ப்பது அதே ஒளிபரப்பு களத்தில் உள்ளது ஆனால் இரண்டு வெவ்வேறு மோதல் களம் சரியானது எனவே பல இணைப்புகளைக் கொண்ட பாலம் அல்லது அடுக்கு 2 சுவிட்சை வைத்திருக்க முடியும் அதை அடையும்போது ஆரம்பத்தில் A ஐ D க்கு அனுப்பும்போது அதைக் கற்றுக்கொள்வோம் எனவே A 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் A ஐ சட்டகத்திற்கு அனுப்பிய பின் பொதுவாக C E 3 இல் இருப்பதாக அது அறிகிறது எனவே B பிரிட்ஜில் தகவல் தொடர்பு செல்லும் போது கற்றல் தொடர்கிறது மற்றும் பாலம் அட்டவணை மக்கள்தொகை கொண்டதாக இருக்கும் பாலம் அட்டவணை மக்கள்தொகை பெற்றவுடன் அது இப்போது முன்னோக்கி பாக்கெட்டுக்கு எளிதானது இது அலைவரிசையின் அடிப்படையில் சிறந்த செயல்திறனை அளிக்கிறது அதாவது கொல்லிஸின் டொமைன் முதலியன வெவ்வேறு விஷயங்களாக உடைக்கப்படுகின்றன பாலத்தில் ஒரு சிக்கல் உள்ளதுஆரம்பத்தில் ஒரு நெட்வொர்க்கைக் கொடுத்தது என்பது சில சமயங்களில் விரும்பத்தக்கது மேலும் சில சமயங்களில் அதை ஒருவித தோல்வி ஆதாரமாக மாற்றுவது அல்லது வைத்திருப்பது பிணையத்திற்கு இடையில் பல இணைப்பு இணைக்கப்பட்டதாகக் கூறினேன் என்னிடம் ஒரு பணப் பிரிவு அல்லது நிர்வாக பிரிவு மற்றும் கணக்குப் பிரிவு உள்ளது பின்னர் நிறைய தொடர்பு உள்ளது தகவல்தொடர்பு இடைவெளி இருந்தால் விஷயங்கள் சிக்கலாகிவிட்டன என்ன செய்வது இந்த இரண்டு லான்களுக்கும் இடையில் பல தொடர்பு உள்ளது அவ்வாறு செய்யும்போது இங்கே ஒரு பொதுவான சிக்கலில் நாம் முடிவடைகிறோமா என்பது ஒரு பொதுவான வழக்கில் A க்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது என்று காட்டப்பட்டுள்ளது மேலும் இது போர்ட் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறியிறது மேலும் பாலம் 1 மற்றும் 2 இல்லை அவற்றுடன் ஏதேனும் தொடர்பு இருந்தால் அவை அனைத்தும் வெளிப்படையான பாலங்கள் மேலும் இது A என்பது போர்ட் 1 இல் உள்ளது என்பதையும் பின்னர் இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது மேலும் இது அந்த செய்தியைப் பெறும்போது போர்ட் 2 இல் இருந்து பிரிட்ஜ் 2 இலிருந்து ஒரு செய்தியைப் பெறுகிறது பின்னர் அது போர்ட் 1 ஆக மாற்றப்படுகிறது ஒரு போர்ட் 2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இதை ஒரு வட்ட வடிவத்தில் செய்யுங்கள் எங்கள் அடிப்படை ஈத்தர்நெட் என நீங்கள் நினைவில் வைத்திருப்பதைப் போல ஈத்தர்நெட் சட்டகத்திற்கு எந்த TT க்கும் நிறைய நேர நெம்புகோல் இல்லை அங்கு நேரம் முடிவடையும் என்று சொல்லலாம் இதன் பொருள் என்னவென்றால் அது ஒரு சுழற்சியில் தொடர்ந்து செல்கிறது மேலும் இது முழு பாலம் விஷயத்திலும் சிக்கலை உருவாக்குகிறது எனவே ஒரு பாலம் நெட்வொர்க்கிலிருந்து இதை வெளியேற்றும்போது ஒரு பெரிய சவாலாக ஒன்று அனைத்து அடுக்கு 2 சுவிட்ச் நெட்வொர்க்கும் இந்த சுழல்களை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் எந்த வளையமும் இருக்கக்கூடாது விஷயங்கள் இல்லையெனில் அது எல்லா அலைவரிசையையும் விலக்கி வைப்பது மட்டுமல்லாமல் எந்தவொரு மூலத்திற்கும் இடையில் இலக்குக்கு தொடர்புகொள்வதில் சிக்கலை உருவாக்குகிறது அதனால்தான் சில வழிமுறைகளை வரிசைப்படுத்த வேண்டும் பயன்படுத்தப்படுகின்ற பிரபலமான வழிமுறைகளில் ஒன்று எஸ் பி அல்லது பரந்த ஸ்பின்னிங் ட்ரீ ப்ரோடோகால் வெளிப்படையான பாலத்தில் லூப் சிக்கலைக் கையாளுதல் இந்த விஷயத்தில் லேன் 1 லேன் 2 உடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் லேன் 1 லேன் 3 உடன் இணைக்கப்பட்டுள்ளது லேன் 1 முதல் லேன் 2 வரை வேறு அர்த்தத்தில் இதை இணைக்க பல வழிகள் உள்ளன இதை இதன் மூலம் இணைக்க முடியும் இந்த உரிமையின் மூலம் இதை இணைக்க முடியும் எனவே லேன் 1 மற்றும் லேன் 2 ஐ எவ்வாறு இணைக்க முடியும் என்பதற்கு பல வழிகள் உள்ளன அவ்வாறு செய்யும்போது அந்த லூப் சிக்கலில் இதை அனுமதித்தால் அது ஒரு சிக்கலில் முடிவடையும் எனவே இதை கையாள வேண்டும் இதைக் கையாள செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு மெக்கானிசம் அல்லது பரந்த ஸ்பின்னிங் ட்ரீ ப்ரோடோகால் கொண்டிருக்க வேண்டும் அதாவது ஒரு சுழற்சியை இலவசமாக உருவாக்க வேண்டும் அனைத்து சுழல்களும் இலவச இணைப்பு அல்லது ஒரு வரைபடமாகக் கருதினால் இது ஒரு லூப் இலவச வரைபடம் இந்த பரந்த மரத்தை இங்கே எவ்வாறு செயல்படுத்த முடியும் அல்லது அதை எப்படி செய்வது தற்செயலாக ஒவ்வொரு B க்கும் ஒரு தனிப்பட்ட ஐடி உள்ளது ஒவ்வொரு B லேயருக்கும் தனித்துவமான ஐடி உள்ளது அதாவது பி 1 பி 2 பி 3 பி 4 இது தனித்துவமான ஐடிகளாக இருக்கட்டும் எனவே சிறிய ஐடியுடன் கூடிய பாலத்தை ரூட் பிரிட்ஜாக தேர்ந்தெடுக்கவும் இங்கு தேர்ந்தெடுப்பது என்னவென்றால் பாலம் என்பது இந்த வழக்கில் B1 ஐ விட சிறிய ஐடி என்று அர்த்தம் எனவே ஒரு பாலம் மரம் உள்ளது ரூட் பாலம் என்பது மிகச்சிறிய ஐடியுடன் கூடிய பாலமாகும் ரூட் பாலம் தவிர ரூட் போர்ட் வலதுபுறமாக ஒரு பாலத்தை அதில் பாலம் என்று குறிக்கவும் எனவே ரூட் போர்ட் என்பது பாலத்திலிருந்து ரூட் பிரிட்ஜ் வரை குறைந்த பட்ச பாதை கொண்ட துறைமுகமாகும் எனவே ஒவ்வொரு பாலத்திலும் ரூட் போர்ட் இருக்கும் இது ரூட் பிரிட்ஜுக்கு பாதை குறைந்தது செலவு பாதையாக இருக்கும் இப்போது குறைந்தபட்ச செலவு என்பது கணினி நிர்வாகியிடமிருந்து எந்தவொரு அமைப்பாகவோ கருதினால் அது பாதைக்கான குறைந்தபட்ச தூர குறைந்தபட்ச ஹாப் என்று இருக்கலாம் அல்லது இது நெரிசல் இல்லாத அலைவரிசை இயக்கப்படும் முதலியன இருக்கலாம் எனவே எந்தவொரு ரூட் எந்தவொரு குறிப்பிற்கும் ரூட் பிரிட்ஜுக்கு எந்தவொரு குறிப்பிற்கும் இடையேயான மிகக் குறைந்த செலவு பாதை இதுவாகும் மேலும் அந்த குறிப்பிட்ட இடைமுகம் ஒரு நட்சத்திர உரிமையாகக் குறிக்கப்பட்டுள்ளது அல்லது ஒரு நட்சத்திரம் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு லானுக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட பாலத்தைத் தேர்வுசெய்க இப்போது லானுக்கும் ரூட் பிரிட்ஜுக்கும் இடையில் குறைந்த கட்டண பாதையாக நியமிக்கப்பட்ட பாலத்தை நியமிக்க வேண்டும் இது லேன் மற்றும் ரூட் பாலம் இடையே குறைந்த செலவு பாதையாக நியமிக்கப்பட்ட பாலமாகும் ரூட் பிரிட்ஜ் அம்புகள் தொடர்புடைய போர்ட்டைக் குறிக்கின்றன மற்றும் லானை அதன் நியமிக்கப்பட்ட பாலத்துடன் இணைக்கிறது எனவே லானை அதன் நியமிக்கப்பட்ட பாலத்துடன் இணைக்கும் தொடர்புடைய துறைமுகத்தை இரண்டு நட்சத்திரத்துடன் நியமிக்கப்பட்ட துறைமுகமாகக் குறிக்கவும் அதாவது இந்த காலத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட பாலத்திற்கு லேன் என்று நியமிக்கப்பட்டுள்ளது இப்போது ரூட் போர்ட் மற்றும் நியமிக்கப்பட்ட போர்ட்டை ஃபார்வர்டிங் போர்ட்டாக குறிக்கவும் இப்போது நாம் ரூட் போர்ட் மற்றும் நியமிக்கப்பட்ட துறைமுகத்தை குறிக்கும் இடத்திற்கு வருகிறோம் இது விஷயம் அல்லது எங்கள் அடிப்படை நோக்கங்கள் அல்லது இறுதி இலக்கு எந்த இரண்டு பாலத்திற்கும் இடையில் ஒரே ஒரு பாதை மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவை தொகுதி நிலையில் உள்ளன மற்றும் எந்த இரண்டு பாலத்திற்கும் இடையில் ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது இப்போது எஸ் பி ஐப் பயன்படுத்துவதைப் பார்க்கிறோம் பார்த்தால் இது ரூட் பாலம் அதன்படி 2 நட்சத்திரம் அல்லது 1 நட்சத்திரத்தால் ஒவ்வொரு பாலத்திலிருந்தும் இணைக்கப்பட்டுள்ளோம் இவை அனைத்தும் முன்னோக்கி அனுப்பப்படுவதாக குறிக்கப்பட்டுள்ளன இந்த சக மற்றும் இந்த நபர் தடுப்பதாக குறிக்கப்பட்டுள்ளனர் இந்த நட்சத்திரம் கண்டால் இதுவும் நட்சத்திரத்தைக் கொண்டிருக்கவில்லை இவை தடுக்கின்றன இப்போது ஒவ்வொரு லானுக்கும் LAN 1 மற்றும் LAN 2 போன்ற B 1 வழியாக இந்த மற்ற LAN உடன் ஒரே ஒரு இணைப்பு மட்டுமே உள்ளது லேன் 1 மற்றும் லேன் 3 முதல் B 2 வரை B 4 ஆல் LAN 4 முதல் LAN 2 வரை அல்லது LAN 2 முதல் LAN 4 வரை இவை மட்டுமே இணைப்பு அதாவது ஒவ்வொரு லானுக்கும் ஒரு இணைப்பு அல்லது வேறு எந்த லானுக்கும் ஒரு பாதை உள்ளது பி அல்லது இந்த ஸ்பின்னிங் ட்ரீ அந்த உரிமையை உறுதி செய்கிறது மீண்டும் ஸ்பின்னிங் ட்ரீயைப் பார்த்தால் அது புதியதாக நன்கு படித்ததாக செய்யப்படவில்லை ஆனால் இது இந்த விஷயங்களின் பயன்பாடு மிகவும் சுவாரஸ்யமானது இப்போது இதன் மூலம் நான் தேவையற்ற இணைப்பை அனுமதிக்க முடியும் எனவே இணைப்பு முடங்கிவிட்டால் அதைச் செய்ய மற்றொரு இணைப்பிற்கு மாறுவதற்கான விருப்பத்தை வைத்திருக்க முடியும் எனவே இணைப்புகள் ஒன்று பகிர்தல் பயன்முறையாகும் மற்றொன்று தடுக்கும் பயன்முறையில் இருக்கும் இப்போது முதுகெலும்பு நெட்வொர்க்குகளைப் பார்த்தால் பல்வேறு வகையான முதுகெலும்பு வலையமைப்புகள் உள்ளன ஒரு மிகவும் பிரபலமான முதுகெலும்பு சுவிட்ச் என்பது மல்டிபோர்ட் சுவிட்ச் ஆகும் இந்த வழக்கில் 6 லேன் பொதுவாக மல்டிபோர்ட் சுவிட்ச் வரம்புகள் வடிவம் 8 முதல் 16 முதல் 48 வரை அந்த உரிமையை விட அதிகமாகும் இவை பல துறைமுக சுவிட்சில் இருக்கும் துறைமுகங்கள் மற்றும் நட்சத்திர இணைப்புடன் பின்புற எலும்பாக செயல்படுகின்றன எனவே ஒரு பாலம் இணைப்பைக் கொண்டிருக்கலாம் அதாவது 2 லேன்ஸ் 3 லேன்ஸ் பிரிட்ஜ் மற்றும் பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லது பாயிண்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன பாலங்களுக்கு இடையில் இணைக்கிறது இவை பின் எலும்பில் இது சாத்தியமாகும் இது விஷயத்தை எவ்வாறு சரிசெய்கிறது இப்போது பார்த்தது என்ன ஒரு பாலம் வலையமைப்பைப் பார்த்தோம் இவை பல லேன் பிரிவுகள் மற்றும் லேன் 2 பாலங்கள் அல்லது லேயர் 2 சுவிட்சுகள் உள்ளன அவை இந்த லேன் உரிமையை இணைக்கின்றன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவை எந்தவொரு மூலத்திற்கும் தேவையற்ற இணைப்பாக இருக்கலாம் மேலும் LAN2 க்கு இடையில் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பு ஒரு நேரத்தில் இணைப்புகளில் ஒன்று செயலில் சரியானதாக மாற்றப்படும் இல்லையெனில் ஒரு சிக்கல் வளையம் அல்லது பிரிட்ஜ் லூப் சரியாக இருக்கும் இது ஒரு பாலம் நெட்வொர்க் என்பதால் லூப் இருக்க முடியும் இது கையாள மிகவும் கடினம் ஆனாலும் எவ்வாறாயினும்எஸ் பி பரந்த ஸ்பின்னிங் ட்ரீ போன்ற விஷயங்கள் இருந்தால் விஷயங்களை கையாளக்கூடியதைக் காண முடியும் இந்த சூழலில் விவாதிக்க வேண்டும் என்று நினைத்த அடுத்த விஷயம் விர்ச்சுவல் லேன் இதற்கு என்ன பொருள் இதுவரை விவாதிப்பது என்னவென்றால் இயற்பியல் லேன் என்பது ஒரு முடிவு நெட்வொர்க் போன்றவை உள்ளன இப்போது ஒரு பொதுவான ஆய்வகத்தை உருவாக்க விரும்புகிறேன் ஆய்வகத்தில் வேலை செய்ய வெவ்வேறு பிரிவுகளாகச் சொல்ல விரும்புகிறேன் இது சில தரவுகளைச் சொல்லலாம் அதே சிக்கலைப் பகிர்ந்துகொள்வது சரிதான் இது ஆய்வகத்தில் ஒரு பிரிவு சொல்லக்கூடும் ஒரு பிரிவு அழைப்பு இருக்கலாம் ஒருவேளை மாணவர்களில் ஒரு பகுதியினர் நெட்வொர்க்கிங் பணியில் ஈடுபடுகிறார்கள் ஒரு நெட்வொர்க் குழு உள்ளது அங்கு ஒரு கணினி கட்டமைப்பு மற்றும் இயக்க சிஸ்டம் கிளவுட் குரூப் உள்ளது ஒரு தரவு அறிவியல் குழு மற்றும் விஷயங்களின் வகை இருக்கலாம் எனவே வெவ்வேறு குழுக்கள் உள்ளன இருப்பினும் அவை ஒரே அடுக்கு 2 சுவிட்சில் அல்லது பாலம் அடுக்கில் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது அதே ஒளிபரப்பு களம் சரியானது எனவே என்ன செய்ய விரும்புகிறேன் அவர்களை வெவ்வேறு குழுக்களாக பிரிக்க விரும்புகிறேன் லேன் வலதுபுறத்தில் ஒரு விர்ச்சுவல் லேன் உருவாக்க வாய்ப்பு உள்ளதா லேன் விர்ச்சுவல் லேன் லேன்2 இல் உள்ளது இது பல்வேறு துறைகள் அடுக்கு கணக்கியல் விற்பனை கொள்முதல் மற்றும் விஷயங்களைக் கொண்ட நிறுவனங்களுக்கு ஒரு தீவிர வழிமுறையாகும் மற்றும் நடைமுறைத் தேவையாகும் அவை இது போன்ற நிறுவனங்கள் அவை இருக்கும் இந்த விஷயம் மிகவும் வசதியாக இருக்கும் எனவே இந்த VLAN வழக்கு இதுபோன்றது எனவே விவாதிக்கும்போது இந்த அடுக்கு மையத்தை வைத்திருக்கலாம் அல்லது வெவ்வேறு தளங்களுக்கு மாறலாம் பின்னர் விஷயங்களை வழிநடத்த ஒரு ரௌட்டர் ஏன் தேவை அதற்கு வருவோம் கணக்குத் துறைக்கு ஒரு திணைக்களம் இருக்கும் மூன்று கட்டடங்கள் சரியான மூன்று தனித்தனி கட்டிடங்கள் இருக்கலாம் அல்லது பராமரிப்பு மற்றும் விஷயங்களைச் சொல்வதற்கான பிரிவு உள்ளது இந்த இடத்தின் இருப்பிடமும் இந்த இடத்தின் இருப்பிடமும் ஒன்று 1 கட்டடம் இன்னொன்று 3 கட்டடம் போன்ற வேறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் எல்லா நிர்வாகமும் ஒரு லானில் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே பலகையில் அதைச் செய்வதற்குப் பதிலாக பாதுகாப்பு மேம்பாடு தேவைப்பட்டால் அவர்களின் தொடர்பு வேகமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே அதைச் செய்ய முடியும் மேலும் பல தேவைகள் இருக்கலாம் மாறாக அவை ஒரே ஒளிபரப்பைப் பகிர்ந்து கொள்கின்றன மற்றொரு அர்த்தத்தில் தனி மோதல் களத்தில் இப்போது அதை ஒரு தனி பரந்த ஒளிபரப்பு களத்தில் செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது ஒரே அடுக்கு 2 சுவிட்சிலிருந்து வந்திருக்கிறது இது இந்த VLAN 1 க்குச் செல்கிறது மற்றொன்று வேறு சில VLAN கள் அல்லது ஏதேனும் சரியானது VLAN இன் அடிப்படை என்னவென்று தெரியும் எனவே இது பரந்த ஒளிபரப்பு களத்தின் அடிப்படையில் ஒரு பிரிவை வழங்குகிறது பரந்த ஒளிபரப்புகளம் VLAN இன் தர்க்கரீதியான பிரிவுகள் செயல்பாட்டு திட்ட குழுக்கள் அல்லது நெட்வொர்க்கின் இயல்பான இருப்பிடம் மற்றும் இணைப்பைப் பொருட்படுத்தாமல் அமைப்பின் பயன்பாட்டின் அடிப்படையில் நெட்வொர்க்கை மாற்றுகின்றன எனவே சுவிட்ச் நெட்வொர்க்கின் தேவை VLAN நெட்வொர்க் உரிமை இப்போது ஒரு குறிப்பிட்ட குழுவால் பயன்படுத்தப்படும் அனைத்து பணி நிலைய சேவையகங்களும் ஒரே VLAN ஐடியைப் பகிர்ந்துகொண்டு இருப்பிடத்துடன் உடல் ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளன இது குறிக்கோள் அவை VLAN கருத்துக்கு புதியவை என்று நம்புகிறேன் எனவே நிர்வாக அமைப்புகள் மற்றும் முதலியன கணக்குகள் முதலியன விற்பனையை பிரிக்க விரும்புகிறேன் பின்னர் நிர்வாகத் துறை அல்லது நிர்வாகத் துறையில் அமைப்புகளின் நிர்வாகத்திற்காக பணிபுரியும் நபர்கள் பல பிஸிக்கல் அட்ரஸ் இருக்கலாம் ஆனால் அவற்றை தனி VLAN இல் கொண்டு வர விரும்புகிறேன் மேலும் 2 வது அடுக்குக்குள் இந்த விஷயங்கள் இங்கே சரியாக வந்து கொண்டிருக்கின்றன லேன் உள்ளமைவில் இயற்பியல் ரௌட்டர்களால் பாரம்பரியமாக வழங்கப்படும் பிரிவு சேவையை வழங்க VLAN கள் உருவாக்கப்படுகின்றன இயற்பியல் ரவுட்டர்களில் LAN ஐப் பார்த்தால் இது ரூட்டிங்கில் உள்ள விஷயங்களை சரியாகப் பிரிக்கிறது ஒவ்வொரு இடைமுகமும் ஒரு தனி LAN ஆக தனி ஒளிபரப்பு மற்றும் மோதல் டொமைன் சரியானது VLAN இடவியல் ரவுட்டர்களைப் பற்றி விவாதிக்கும்போது VLAN களின் முகவரி அளவிடுதல் பாதுகாப்பு நெட்வொர்க் மேலாண்மை ஆகியவை ஒளிபரப்பு வடிகட்டுதல் பாதுகாப்பு முதலியன வழியாக போக்குவரத்து ஆகியவற்றை வழங்குகிறது VLAN களுக்கு இடையில் எந்தவொரு போக்குவரத்தையும் சுவிட்சுகள் கட்டுப்படுத்தாது VLAN விஷயங்களின் சரியான ஒருமைப்பாடு உண்டு எனவே 8 துறைமுகத்தின் சுவிட்ச் 4 போர்ட் VLAN 1 ஆக இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் ஆகும் மற்ற 4 போர்ட் VLAN 2 ஆக இருக்கலாம் ஆனால் அவை ரூட்டிங் திறனைக் கொண்டிருக்கவில்லை என்பதால் அவை போக்குவரத்தை வழிநடத்தாது இதைச் செய்ய ஒரு அடுக்கு 3 அல்லது அடுக்கு 3 சுவிட்ச் அல்லது ரௌட்டர் தேவைப்படுகிறது இது இந்த VLAN 1 VLAN 2 மற்றும் VLAN 3 ஐ அனுமதிக்கும் ஒரு ரௌட்டர் என்பதை இங்கே சரியாகக் காட்டுகிறோம் 3 VLAN களை வழிநடத்தலாம் இதேபோல் இந்த வித்தியாசமான VLAN களையும் சேவையகத்தையும் சுவிட்ச் ஆஃப் செய்வதிலிருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவை ஒரே அடுக்கு2 சுவிட்சுகள் இந்த மூன்று VLAN கள் மூன்று இயந்திரங்கள் அலட்சியமாக VLAN போன்றவை எனவே VLAN என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சுவிட்சுகள் உருவாக்கிய ஒளிபரப்பு களமாகும் மேலே உள்ள பிணைய வடிவமைப்பு மூன்று வெவ்வேறு ஒளிபரப்பு களத்தை உருவாக்குகிறது இந்த வண்ணம் இது ஒரு ஒளிபரப்பு களமாகும் எனவே VLAN இல்லாமல் இது போன்ற ஒரு பொறியியல் சந்தைப்படுத்தல் விற்பனைக்கு மற்றொரு சுவிட்சுகள் இருப்பதை காண்கிறீர்கள் ஆனால் VLAN உடன் இரட்டை சுவிட்சை வைத்திருக்க முடியும் மேலும் இந்த பிரிவுகளை எல்லாம் சரியாக வைத்திருக்க முடியும் எனவே இது ஒரே குறிப்பிட்ட மாடியில் ஒரே மாடியில் இருக்கலாம் ஆனால் இந்த வகை விஷயங்களை சரியாக வைத்திருக்க முடியும் எனவே ஒவ்வொரு குழுவும் வெவ்வேறு ஐபி நெட்வொர்க்குகளில் VLAN கள் இல்லாமல் உள்ளன எனவே VLAN களை நிலையான முறையில் செய்ய முடியும் அது துறைமுகமாகும் ஒவ்வொரு துறைமுகமும் மாறும் பங்குகளைக் கொண்டுள்ளது இல்லையெனில் மாறும் அதாவது ஒரு பயன்பாடுகளை செய்திருக்க வேண்டும் MAC முகவரி MAC முகவரியின் மென்பொருள் தளத்தை VLAN மேப்பிங் போன்றவற்றுக்கு பயன்படுத்துகிறது இதனால் MAC இருக்க முடியும் ஒவ்வொரு சுவிட்ச் போர்ட்டையும் வெவ்வேறு VLAN களின் போர்ட்களை ஒதுக்கலாம் அதே VLAN கள் ஒரே ஒளிபரப்பு டொமைனில் கூறுகின்றன VLAN க்கு சொந்தமில்லாத போர்ட் இந்த பரந்த ப்ரோட்காஸ்ட் பெறாது சரியான விஷயங்களை மட்டுமே இணைக்க வேண்டும் செயல்பாடுகளைப் பார்த்தால் நிலையான உறுப்பினர் VLAN கள் துறைமுக அடிப்படையிலானவை என்றும் துறைமுக மைய உறுப்பினர் VLAN களைப் பார்க்கவும் ஒரு சாதனம் நெட்வொர்க்கில் நுழையும் போது அது இணைக்கப்பட்டுள்ள துறைமுகத்தின் VLAN உறுப்பினரை தானாகவே கருதுகிறது இணைத்தவுடன் அது இணைக்கப்பட்டிருக்கும் இது சுவிட்சில் உள்ள ஒவ்வொரு துறைமுகத்திற்கும் இயல்புநிலை VLAN ஆகும் இது மேலாண்மை VLAN ஆகும் மேலாண்மை VLAN எப்போதும் VLAN 1 ஆகும் அது சரியாக நீக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது அடிப்படையில் VLAN ஐ அழிக்கலாம் சுவிட்சில் உள்ள மற்ற அனைத்து துறைமுகங்களும் மாற்று VLAN களில் மீண்டும் ஒதுக்கப்படலாம் Refer Slide Time 2705 VLAN களில் முக்கியமானது சுவிட்ச் போர்ட்டில் VLAN கள் ஒதுக்கப்படுகின்றன பொதுவாக செய்யப்படாத ஹோஸ்டில் எந்த வேலையும் செய்யப்படவில்லை VLAN களின் ஒரு பகுதியாக ஹோஸ்ட் செய்ய அது சரியான சப்நெட்டுக்கு சொந்தமான ஐபி முகவரியில் ஒதுக்கப்பட வேண்டும் எனவே அது இணைக்கப்பட்டுள்ள அந்த துறைமுகம் மட்டுமல்ல சரியான சப்நெட்டில் இருக்கும் ஐபி முகவரியும் தேவைப்படுகிறது அல்லது வேறு அர்த்தத்தில் VLAN வகை விஷயங்களை சப்நெட்டிங் செய்வதில் ஓரளவு சமமாக இருக்கும் VLAN களில் முக்கியமானது சுவிட்ச் போர்ட்டில் VLAN கள் ஒதுக்கப்படுகின்றன பொதுவாக செய்யப்படாத ஹோஸ்டில் எந்த வேலையும் செய்யப்படவில்லை VLAN களின் ஒரு பகுதியாக ஹோஸ்ட் செய்ய அது சரியான சப்நெட்டுக்கு சொந்தமான ஐபி முகவரியில் ஒதுக்கப்பட வேண்டும் எனவே அது இணைக்கப்பட்டுள்ள அந்த துறைமுகம் மட்டுமல்ல சரியான சப்நெட்டில் இருக்கும் ஐபி முகவரியும் தேவைப்படுகிறது அல்லது வேறு அர்த்தத்தில் VLAN வகை விஷயங்களை சப்நெட்டிங் செய்வதில் ஓரளவு சமமாக இருக்கும் VLAN 2 க்கு ஒரு ஹோஸ்டை ஒதுக்குவது இரண்டு படி செயல்முறை ஹோஸ்டை சுவிட்சின் சரியான துறைமுகத்துடன் இணைக்கவும் மற்றும் VLAN உறுப்பினர்களைப் பொறுத்து சரியான ஐபி முகவரியின் ஹோஸ்டை ஒதுக்க வேண்டும் இது ஐபியின் அதே சரியான சப்நெட்டில் இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமானது விஷயங்களின் இயற்பியல் துறைமுகம் மட்டுமல்ல அந்த ஐபி முகவரியும் முக்கியமானது ஆகவே VLAN 1 2 3 ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் VLAN இருக்க முடியும் பாக்கெட் நகர்கிறது மேலும் இந்த வெவ்வேறு சுவிட்சுகள் வழியாக மாற்றப்படலாம் நெட்வொர்க் மேலாண்மை மென்பொருளுக்கு டைனமிக் உறுப்பினர் VLAN கள் உருவாக்கப்படுகின்றன இதற்கு ஒரு தனி மென்பொருள் தேவைப்படுகிறது சுவிட்சுடன் இணைக்கப்பட்ட சாதனத்தின் MAC முகவரியின் அடிப்படையில் உறுப்பினர்களை டைனமிக் VLAN அனுமதிக்கிறது ஒரு சாதனம் நெட்வொர்க்கில் நுழையும் போது அது தரவுத்தளத்தையும் VLAN உறுப்பினர் உரிமைக்கான சுவிட்சையும் வினவுகிறது எனவே நெட்வொர்க்கில் ஒரு முறை அது விஷயங்களை விசாரிக்க முடியும் எனவே பல நன்மைகள் உள்ளன முக்கிய நன்மை என்னவென்றால் நெட்வொர்க் நிர்வாகிக்கு உடல் ரீதியாக பதிலாக தர்க்கரீதியாக LAN ஐ ஒழுங்கமைக்க அனுமதி அதை வெவ்வேறு உடலியல் ரீதியாக விநியோகிக்கலாம் LAN இல் பணிநிலையத்தை எளிதில் நகர்த்தவும் LAN இல் பணிநிலையத்தில் எளிதாகவும் VLAN உள்ளமைவை எளிதாக மாற்றவும் பிணைய போக்குவரத்தை எளிதில் கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் எனவே VLAN களைப் பயன்படுத்துவதில் பல நன்மைகள் உள்ளன எனவே VLAN இல்லாமல் அந்த ஒளிபரப்பு களத்தைக் கண்டால் அந்த ARP கோரிக்கை ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் செல்லும் மேலும் VLAN உடன் அது VLAN உரிமையில் உறுப்பினராக இருக்கும் இயந்திரங்களுக்கு மட்டுமே செல்லும் எனவே இதுதான் ஒளிபரப்பு இங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே VLAN இன் பல்வேறு வகைகள் யாவை மிகவும் பிரபலமான மற்றும் பயன்பாட்டு வகை துறைமுக அடிப்படையிலான VLAN உரிமை அரிதாக செயல்படுத்தப்படும் MAC முகவரி போன்ற பிற வகைகளும் உள்ளன ஒவ்வொரு முகவரியும் சுவிட்சுக்குள் நுழைந்து தனித்தனியாக கட்டமைக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக MAC முகவரி போன்ற கட்டமைக்கப்பட்ட ஒரு நெறிமுறை உள்ளது அதற்கு பதிலாக ஒரு தர்க்கரீதியானது அல்லது ஐபி முகவரி இந்த நாட்களில் அவ்வளவு பொதுவானதல்ல முக்கியமானது துறைமுகத்தை அடிப்படையாகக் கொண்டது போக்குவரத்து நகரும்போது அல்லது அடுக்கு இரண்டு சட்டகம் நகரும்போது VLAN குறிச்சொல் எனவே VLAN அந்த குறிச்சொல்லை VLAN எண்ணுடன் குறியிடுகிறது இது உண்மையான உள்ளடக்கத்தைப் படிக்க மறுமுனையில் படிக்கப்பட்டு அகற்றப்படும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சுவிட்ச் VLAN ஐப் பிரிக்க முடியாவிட்டால் சுவிட்ச் முழுவதும் விஷயத்தை இன்னும் உடற்பகுதி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன ஏனெனில் பெரிய நெட்வொர்க்கை மாற்றி அதைச் செய்யலாம் எனவே இது விஷயங்களைத் துண்டிக்கிறது எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட VLAN க்கு போக்குவரத்தை கொண்டு செல்ல இணைப்பு தேவைப்படும்போது VLAN குறிச்சொல் பயன்படுத்தப்படுகிறது ஒரு VLAN மட்டுமே நன்றாக இருக்கும்போது ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட VLAN இருந்தால் ஒரு குறியீட்டை வைத்திருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட எந்தவொரு இறுதி சாதனத்திலிருந்தும் சுவிட்ச் மூலம் பாக்கெட்டுகள் பெறப்படுவதால் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு யூனிட் பாக்கெட் அடையாளங்காட்டி சேர்க்கப்படும் தலைப்பு தகவல் ஒவ்வொரு பாக்கெட்டின் VLAN உறுப்பினரையும் குறிக்கிறது பின்னர் பாக்கெட் பொருத்தமான சுவிட்சுக்கு அனுப்பப்படுகிறது அல்லது VLAN அடையாளங்காட்டி மற்றும் MAC முகவரி வலது அடிப்படையில் ரௌட்டர் இலக்கு முனைகளின் சுவிட்சை அடைந்ததும் VLAN ஐடி பக்க சுவிட்ச் மூலம் பாக்கெட்டிலிருந்து அகற்றப்பட்டு இணைக்கப்பட்ட சாதனத்திற்கு அனுப்பப்படும் இறுதி கட்டத்தில் அது நுனி மேல் மற்றும் விஷயத்தை சரியாக வைக்கவும் இது VLAN இணைப்பு மற்றும் VLAN டிரங்கிங் உள்ளது எந்த VLAN இல்லாமல் பல இணைப்பு உள்ளது அங்கு ஒரு VLAN உடற்பகுதியுடன் VLAN இரண்டையும் VLAN குறிச்சொல்லுடன் வைத்திருக்க ஒரு வரியைக் கொண்டிருக்கலாம் இறுதியாக இரண்டு வகையான VLAN இருக்கலாம் ஒன்று வளாகத்தின் பரந்த VLAN ஐ முடிவுக்குக் கொண்டுவருகிறது மற்றொன்று புவியியல் இருப்பிட அடிப்படையிலான VLAN ஆகும் முதலில் கணக்கியல் போன்ற செயல்பாட்டின் அடிப்படையில் முதன்மையானது இங்கே VLAN 10 இங்கே VLAN 10 பொறியியல் மற்றும் பல இது எல்லா இடங்களிலும் மாதிரியான VLAN மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது செயல்பாட்டை அடிப்படையாகக் கொண்டதாக வைத்திருக்கலாம் மற்றொன்று இங்கே கணக்கியல் VLAN 10 ஆகும் ஆனால் இந்த இடம் வரையறுக்கப்பட்டாலும் கணக்கியல் VLAN 30 ஆகும் அது சுவிட்ச் மற்றும் கணக்கியல் சுவிட்சின் ஒவ்வொரு அணுகல் அடுக்குக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட VLAN அமைப்பின் இயற்பியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் இருப்பிடம் வெவ்வேறு VLAN களில் வேறுபட்டது எடுத்துக்காட்டாக VLAN இல் இரண்டு கணக்கியல் விஷயங்கள் ஒரே இடத்தில் கூட இருக்கலாம் ஆகவே வி என் எங்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க அனுமதிக்கிறது என்பதை நாம் காண்பது ஒருவிதமான ஐ யைக் கொண்டிருக்கிறது அதாவது அடுக்கு 2 மட்டத்தில் உள்ள ப்ரோட்காஸ்ட் களத்தை வைத்திருக்க அனுமதிக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சுவிட்சின் நான்கு துறைமுகத்தில் இதை நினைவில் கொள்ள வேண்டும் VLAN 1 மற்ற துறைமுகம் VLAN 3 பின்னர் நீங்கள் இந்த 1 2 3 4 துறைமுகத்திலிருந்து பாக்கெட்டை அனுப்ப விரும்பினால் VLAN 1 4 5 6 7 8 என்பது VLAN சொல் 3 ஒரு போர்ட் 2 போர்ட்டுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது பின்னர் இந்த பாக்கெட்டை விஷயங்களிலிருந்து வழிநடத்த ஒரு லேயர் 3 சாதனம் அல்லது ரூட்டிங் ரௌட்டர் தேவை ஏனென்றால் அவை தனித்தனி ஒளிபரப்பு மற்றும் மோதல் களத்தில் உள்ளன அவை இரண்டும் ப்ரோட்காஸ்ட் களத்தில் உள்ளன மேலும் அவை தனி நெட்வொர்க்கில் இருப்பதால் ரௌட்டர் விஷயம் தேவை ஆயினும்கூட இது ஒரு சிறந்த நிர்வாக உரிமையை எங்களுக்கு அனுமதிக்கிறது எனவே LAN கள் மற்றும் VLAN களை இணைப்பது குறித்த இன்றைய விரிவுரையை இதன் மூலம் முடிப்போம் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த நெட்வொர்க்கிங் தலைப்பில் விவாதத்தைத் தொடருவோம்